இந்த MoM ஐ தீர்ப்பதற்கு நாம் எந்த முறையை பயன்படுத்தினோம் நாம் இந்த பல்ஸ் பேசிஸ் மற்றும் டெல்டா டெஸ்ட்டிங்கை பயன்படுத்தினோம் நான் உங்களுக்கு சில சிமுலேஷன் முடிவுகளை காண்பிக்க போகிறேன் எப்படி நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன் MoM உங்கள் கணக்கீடுகளில் மிகப் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே உங்களுடைய விளக்கம் என்ன நாம் ஒவ்வொரு நிகழ்வாக பார்ப்போம் எனவே பொதுவாக நீங்கள் எப்படி மிகவும் துல்லியமான முடிவுகளை உங்களுடைய MoM இல் பெறுவீர்கள் மாணவன் பகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரியுங்கள் பகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பது சரி நீங்கள் இந்த N ஐ அதிகரிப்பீர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நான் இந்த Za வை படிக்க விரும்புகிறேன் நான் அதை Za Ra jXa என்று எழுத போகிறேன் நான் பகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது Ra மற்றும் Xa விற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பேன் நான் சில வகை நியூமெரிக்கல் கன்வர்ஜென்ஸ் நடக்கும் என்று எதிர் எதிர்பார்க்கிறேன் நான் மிகவும் பிரபலமான ஆண்டனா நீளத்தை தேர்ந்தெடுக்க போகிறேன் அது தோராயமாக அலைநீளத்தின் பாதியாக இருக்கும் நான் ஏன் பாதி அலைநீளத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்பதில் தெளிவாக இருப்பேன் மிகவும் மெலிதான ஆரத்தை தேர்ந்தெடுக்க போகிறேன் அடிப்படையில் மிகவும் மெல்லிய கம்பியினாலான கிட்டத்தட்ட பாதி அலை நீளம் உடைய ஆனால் சிறிது குறைந்த ஆண்டனாவை தேர்ந்தெடுக்க போகிறேன் நான் ஏன் இதை தேர்ந்தெடுத்தேன் என்பது இப்போது தெளிவாகி விடும் நான் டெல்டா டெஸ்டிங் பங்க்ஷன்களை தேர்ந்தெடுக்கிறேன் டெல்டா டெஸ்டிங் பங்க்ஷன்களால் என்ன நடக்கும் என்றால் நீங்கள் இதே மாதிரி சிலவற்றை பெறுவீர்கள் அது கன்வர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறது அது 120 என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதில் இருந்து சரி 20இல் இருந்து ஆரம்பிக்க முடியும் அது இங்கே கன்வர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறது இது டெல்டா இடைவெளியுடன் உள்ளது உள்ளீட்டு மின் மறுப்பை கண்டுபிடிப்பதற்கு இங்கே உள்ள இந்த முறையை எப்படி நான் பயன் படுத்துவேன் என்று நீங்கள் கேட்கலாம் நான் வெவ்வேறு விடைகளை பெறுவேன் டெல்டா இடைவெளி இன்புட் சோர்ஸ் அல்லது மேக்னெட்டிக் ஃப்ரில் ஐ தேர்ந்தெடுப்பதை பொருத்து நான் வெவ்வேறு விடைகளை பெறலாம் ஏனென்றால் நேரியல் இயற்கணிதம் அணிகள் மற்றும் வெக்டர்கள் வேறு வேறானவை நீங்கள் வெவ்வேறு விடைகளை பெறுவீர்கள் ஆனால் விடையானது அதை அதிகமாக சார்ந்து இருக்க முடியாது அங்கே உள்ளீட்டு மின் மறுப்பு இருக்கிறது நான் என்ன பெற வேண்டும் நான் பார்த்து கொண்டு இருக்கும் இதையே நான் பெறுகிறேன் அதன் மதிப்பு தோராயமாக 75 லிருந்து 80 ஓம்ஸ் வரை இருக்கும் அது 75 லிருந்து 80 ஓம்ஸ்க்கு அருகில் இருக்கிறது இந்த ரியாக்ட்டன்சுக்கு என்ன நடக்கிறது அது வித்தியாசமாக இருக்கிறது 0 சரியா கன்வர்ஜிங் நடப்பதற்கான அறிகுறிகளை அது காண்பிக்க வில்லை இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் இது டெல்டா இடைவெளியுடன் உள்ளது இந்த முடிவுகள் திருப்திகரமானதாக இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியும் இன்புட்டை போல மேக்னெட்டிக் ஃப்ரில் இன்னும் துல்லியமாக இருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ரில் ஐ எடுக்கலாம் என்று நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் இப்போது நோக்கி கொண்டு இருப்பது சுவாரசியமாக ரியாக்ட்டன்ஸ்கான இதைப் போன்ற சிலவற்றை ஆகும் அங்கே நன்றாக கன்வர்ஜ் நடப்பதாக தெரிகிறது மின்தடையின் அதே மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் குறைந்தது 100 லிருந்து 120 பகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் இது 75 லிருந்து 80 ஓம்ஸ் வரை இருக்கிறது என்ற நம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது மேலும் இங்கு நடப்பது என்னவென்றால் ரியாக்ட்டன்ஸ் கன்வர்ஜ் ஆவதாக தெரியவில்லை நீங்கள் இந்த முடிவுகளைப் பார்த்தால் என்ன முடிவிற்கு வருவீர்கள் ஒரு ஆண்டனா வடிவமைப்பாளராக உங்களுக்கு CEM தெரியாது உங்களுக்கு இந்த பாராமீட்டர்கள் கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு CEM இன் முடிவுகள் கொடுக்கப்பட்டால் இதைப் பார்த்து என்ன சொல்வீர்கள் மாணவன் Refer Time 0430 இந்த முடிவுகள் அதிக நம்பிக்கையை அளிக்காது இது ரியல் பார்ட் மாதிரி தெரிகிறது என்று நீங்கள் சொல்ல முடியும் மின் தடையானது 75லிருந்து 80 ஓம்ஸ்க்கு அருகில் இருக்கிறது இந்த ரியாக்ட்டன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது சில நேரம் இரண்டு முடிவுகளும் சிறிது வேறுபட்டவையாக தெரிகின்றன இரண்டு முறைகளும் சிறிது வேறுபட்ட முடிவுகளை தருகின்றன ஒரு ஆண்டனா வடிவமைப்பாளராக இதை என்னால் சரி செய்ய முடியாது என்னுடைய மேட்சிங் நெட்வொர்க்கை உருவாக்க நான் என்ன செய்யவேண்டும் Xa வின் மதிப்பு எனக்கு தெரிய வேண்டும் Xa வின் எந்த மதிப்பை நான் தேர்வு செய்வேன் சில பேர் உங்களிடம் வந்து உங்களுடைய CEM பயனற்றது என்று சொல்வார்கள் அது அதிகமும் சரியாக கூட இருக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் MoM இன் தேர்வு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது எனவே தான் நாம் எளிமையான வழியில் MoM பல்ஸ் பேசிஸ் டெல்டா டெஸ்ட்டிங்கை செய்தோம் உங்களுடைய CEM பாடத்தை பற்றி உங்களுக்கு சிறிது தெரியும் நீங்கள் இது முடியப் போவதாக நினைக்கிறீர்கள் இது வந்து என்ன என்னுடைய முடிவுகள் நன்றாக தோன்ற வில்லை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சிலவற்றை நான் செய்வேன் பல்ஸ் பேசிஸ் மற்றும் பல்ஸ் டெஸ்ட்டிங்கை நான் செய்வேன் எனவே இது கேலர்கின்ஸ் முறை Galerkin's method என்ன மாதிரியான முடிவுகளை நான் இங்கே பெறுவேன் மறுபடியும் இது என்னுடைய மதிப்பு 80 ஓம்ஸிற்கு அருகில் உள்ளது இதையே நீங்கள் இங்கே பெறுவீர்கள் இது 60 இன் அருகிலும் இது 10 இன் அருகிலும் இருப்பதைப் பற்றி கவனமாக இருங்கள் இந்த மேக்னெட்டிக் ஃப்ரில் உடன் நீங்கள் என்ன பெறுவீர்கள் அது சரி நான் ரியாக்டிவ் பகுதிகளை பார்க்கும்போது மேலும் சுவாரஸ்யமானவை இங்கே நடக்கின்றன இது Ra ஆக இருந்தது இது வந்து Xa N 60 மற்றும் இது 0 க்கு அருகில் உள்ளது எனவேதான் நீங்கள் டெல்டா டெஸ்ட்டிங் பங்க்ஷனை பயன்படுத்துகிறீர்கள் டெல்டா எக்சைட்டேஷன் மற்றும் மேக்னெட்டிக் ஃப்ரில் பயன்படுத்தி நீங்கள் இதை பெறுவீர்கள் நீங்கள் இந்த முடிவுகளை ஒரு ஆண்டனா பொறியாளரிடம் காண்பிக்கும் போது திருப்தியாக இருக்கும் ஏனென்றால் இரண்டு முறைகளும் கன்வர்ஜ் ஆகி இருக்கின்றன நீங்கள் ரியாக்டிவ் பகுதியை பெற்று இருக்கிறீர்கள் மின்தடை பகுதி 80 ஓம்ஸிற்கு அருகில் உள்ளது 75 80 ஓம்ஸ் இன்புட்டில் ரியாக்ட்டன்ஸ் பகுதி 0 க்கு மிக அருகில் உள்ளது இரண்டு முறைகளும் சமமான முடிவுகளையே கொடுக்கின்றன நீங்கள் MoM ஐ தீர்க்கும் எக்சைட்டேஷனின் தேர்வு முக்கியமல்ல என்று இது தெரிவிக்கிறது மாணவர்கள் முதல் முறை CEM ஐ படிக்கும் போது அவர்கள் பல்ஸ் பேசிஸ் டெல்டா டெஸ்ட்டிங் என்று நினைப்பார்கள் நீங்கள் நன்றாக செய்து இருக்கிறீர்கள் நீங்கள் கடினமாக உழைத்து இருக்கிறீர்கள் என்பதை இது தெரிவிக்கிறது நீங்கள் இது முழுவதையும் இன்னும் துல்லியமாக செய்தால் நீங்கள் இதை பெறுவீர்கள் நீங்கள் இன்னும் வேகமாக கன்வர்ஜென்ஸ் ஐ அடைய முடியும் எடுத்துக்காட்டாக கன்வர்ஜ் ஆவதற்கான மின்தடை பகுதியை பெற பல்ஸ் பேசிஸ் டெல்டா டெஸ்ட்டிங் இல் 120N ஐ நெருங்க வேண்டும் இங்கே பாதி எண் 60 அல்லது அதற்கு கீழாகவே நம்மால் கன்வர்ஜன்ட் முடிவை பெற முடிகிறது நீங்கள் கணக்கீட்டு நேரத்தை சேமிக்கிறீர்கள் AMN என்ற அணி உறுப்புகளை கணக்கிட நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும் ஒரு ப்ராப்ளத்தை புரிந்து கொள்ள பல்ஸ் பேசிஸ் டெல்டா டெஸ்ட்டிங் மிக சிறந்தது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் கணக்கீடுகளை செய்வதற்கு அது உதவிகரமானது அல்ல எனவே நமது தேர்வு 0 47 a நீங்கள் ஏன் இது மாதிரி ஒன்றை தேர்வு செய்கிறீர்கள் ஏனென்றால் 0 வுக்கு அருகில் நீங்கள் ரியாக்டிவ் பகுதியை பெறுகிறீர்கள் Ra 75 மற்றும் 80 க்கு இடையில் இருக்கும் இது வழக்கமான RF மின்சுற்றுடன் பொருத்துவதற்கு எளிதானது சரியா